ஒற்றை MOS டிரான்சிஸ்டரைப் பயன்படுத்தி மின்னழுத்தக் கட்டுப்படுத்தப்பட்ட மின்னோட்ட மூலத்தின் அடிப்படை கட்டமைப்பை நாங்கள் பெற்றுள்ளோம் இப்போது அதை மேலும் பகுப்பாய்வு செய்து அது எவ்வாறு செயல்படுகிறது என்பதைப் பார்ப்போம் சுமை வடிகால் இணைக்கப்பட்ட ஒரு மின்தடையம் என்று நான் கருதுகிறேன் உள்ளீடு வாயிலில் பயன்படுத்தப்படுகிறது நிச்சயமாக ஒரு உண்மையான உள்ளீட்டு மூலமும் ஒரு குறிப்பிட்ட மூல எதிர்ப்பைக் கொண்டிருக்கும் Rs மூல முனையத்திற்கும் தரைக்கும் இடையே ஒரு எதிர்ப்பு R1 இணைக்கப்பட்டுள்ளது எனவே அங்கு என்ன வடிகால் மின்னோட்டம் இருக்கிறதோ அல்லது R1 வழியாக செல்லும் வெளியீட்டு மின்னோட்டம் மற்றும் R1 முழுவதும் ioR1 மின்னழுத்தம் உள்ளது அதுவும் MOS டிரான்சிஸ்டரின் மூல மின்னழுத்தமாகும் வாயிலில் எங்களிடம் உள்ளீட்டு மின்னழுத்தம் vi உள்ளது ஏனெனில் கேட் வழியாக மின்னோட்டம் பாயவில்லை மேலும் மின்னழுத்த வீழ்ச்சி Rs எனவே கேட் மூல மின்னழுத்தம் vi -ioR1 ஆகும் இப்போது io இன் உண்மையான மதிப்பு என்ன இந்த தற்போதைய மூலமானது gmvgs அல்லது gmvi-ioR1 மற்றும் அதுவே வெளியீட்டு மின்னோட்டம் என்பதை நீங்கள் பார்க்கலாம் எனவே அவுட்புட் மின்னோட்டத்தைக் கண்டறிய நான் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த சமன்பாட்டை iogmvi -ioR1 என்று எழுதி ஐஓவைத் தீர்க்க வேண்டும் io ஐத் தீர்க்கும்போது iogm1gmR1vi ஐப் பெறுகிறேன் இங்கே இந்த வெளிப்பாடு gmR1 1 ஆக குறைவதை நீங்கள் எளிதாகக் காணலாம் எனவே நீங்கள் gmR1 1 என்பதைத் தேர்வுசெய்தால் இந்த சர்கியூட்வட்டத்தில் உள்ள மின்னோட்ட மின்னோட்டத்தின் விகிதம் gm இல் இருந்து சுயாதீனமாகிறது மற்றும் gm இல் இருந்து சுயாதீனமாகிறது வெப்பநிலை மற்றும் MOS டிரான்சிஸ்டரின் பிற பண்புகளான த்ரெஷோல்ட் மின்னழுத்தம் மற்றும் பல அதேசமயம் மின்தடையை துல்லியமாக சரிசெய்ய முடியும் எனவே இது துல்லியமாக சில எதிர்ப்பைச் சார்ந்தது மற்றும் அது டிரான்சிஸ்டரைச் சார்ந்து இல்லை டிரான்சிஸ்டர் இந்த நிபந்தனையை பூர்த்தி செய்யும் g m ஐ வழங்குகிறது வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் gm G1 G1 என்பது நாம் அடைய விரும்பும் டிரான்ஸ் கண்டக்டன்ஸ் ஆகும் இந்த வெளிப்பாட்டை நான் மீண்டும் எழுதினால் ioviG1 அதைத்தான் நாம் அடைய விரும்புகிறோம் MOS டிரான்சிஸ்டரின் டிரான்ஸ் கண்டக்டன்ஸ் நாம் அடைய விரும்பும் டிரான்ஸ் கண்டக்டன்ஸை விட அதிகமாக இருந்தால் அதன் விளைவாக வரும் டிரான்ஸ் கண்டக்டன்ஸ் G1 ஆல் மட்டுமே தீர்மானிக்கப்படுகிறது டிரான்சிஸ்டரின் gm மூலம் அல்ல எனவே பகுப்பாய்வு செய்வது மிகவும் எளிதானது இந்த நிலை சோர்ஸ் பாலோவரின் விஷயத்தில் நீங்கள் பெற்றதைப் போலவே இருப்பதை நீங்கள் காணலாம் அங்கு gmRL 1 பொதுவாக டிரான்ஸ் கடத்தல் அல்லது பொதுவாக கணினியில் சில ஆதாயங்கள் ஒன்றுக்கு மேற்பட்டதாக இருந்தால் அனைத்து எதிர்மறை பின்னூட்ட சர்கியூட்களும் சிறந்த முறையில் செயல்படுவதை நீங்கள் காண்பீர்கள் லூப் ஆதாயம் ஒன்றுக்கு மேற்பட்டதாக இருந்தால் எதிர்மறையான பின்னூட்டம் சிறந்த முறையில் செயல்படுகிறது என்பதை உங்களில் உள்ள கட்டுப்பாட்டு அமைப்புகளை நன்கு அறிந்தவர்கள் அறிவீர்கள் எனவே இந்த ஜிஎம் இந்தச் சுற்றில் லூப் ஆதாயத்திற்கு பங்களிக்கிறது G1 பிறகு நீங்கள் கிட்டத்தட்ட சிறந்த நடத்தையைப் பெறுவீர்கள் எனவே இப்போது எங்களிடம் எங்கள் சர்கியூட் உள்ளது அதையும் பகுப்பாய்வு செய்துள்ளோம் டிரான்ஸ் கடத்துத்திறனுக்கான சரியான வெளிப்பாடு iovigm1gmR11R111R1 gmR1 1 எனில் இது மின்னழுத்தம் கட்டுப்படுத்தப்பட்ட மின்னோட்ட மூலத்தின் முக்கியமான அளவுருவாகும் வெளியீட்டு மின்னோட்டத்திற்கும் உள்ளீட்டு மின்னழுத்தத்திற்கும் இடையிலான விகிதம் உள்ளீடு மற்றும் வெளியீடு எதிர்ப்பு சில கட்டுப்பாடுகளை சந்திக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் எனவே இந்த விஷயத்தில் நான் அதிக நேரம் செலவிட மாட்டேன் என்ன உள்ளீடு எதிர்ப்பு இதைப் பார்க்கிறது நீங்கள் பார்க்க முடியும் வாயிலில் மின்னோட்டம் பாயவில்லை எனவே உங்களிடம் எந்த மின்னழுத்தமும் இல்லை அதனால் தெளிவாக Ri என்பது முடிவிலி இதேபோல் வெளியீடு எதிர்ப்பு என்ன என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் அதாவது இந்த புள்ளிக்கும் தரைக்கும் இடையில் சுமை இணைக்கப்பட்டுள்ள இடமெல்லாம் அதைக் கணக்கிடுவதும் மிகவும் எளிதானது என்பதைச் செய்வோம் உள்ளீட்டு மின்னழுத்தத்தை பூஜ்ஜியமாக அமைத்துள்ளேன் மற்றும் என்னிடம் R1 உள்ளது மற்றும் gmvgs இது vgs எங்கே நான் அந்த வழியில் பார்க்கும் வெளியீட்டு எதிர்ப்பைக் கண்டறிய விரும்புகிறேன் எனவே நான் ஒரு TEST மின்னழுத்தம் அல்லது TEST மின்னோட்டத்தை இணைக்க முடியும் இப்போதைக்கு ஒரு TEST மின்னழுத்தத்தை இணைக்கிறேன் இப்போது கேட் பூஜ்ஜிய வோல்ட் அல்லது தரையில் இருப்பதைப் பார்ப்பது மிகவும் எளிதானது எனவே இது பூஜ்ஜியத்தில் உள்ளது நீங்கள் இங்கே Kirchhoff விதியைப் பயன்படுத்தினால் இது என்ன டிரான்சிஸ்டரின் கேட் சோர்ஸ் மின்னழுத்தம் vgs என்று வைத்துக்கொள்வோம் எனவே இது மின்னழுத்தம் vgs எனவே R1 இல் உள்ள மின்னோட்டம் அந்த திசையில் vgsR1 ஆகும் மேலும் இங்கே gmvgs உள்ளது எனவே கிரிச்சபின் கரண்ட் லா இன் தற்போதைய சட்டத்தை இங்கே பயன்படுத்தினால் நமக்கு vgsR1gmvgs0கிடைக்கிறது எனவே ஒரே தீர்வு vgs0 என்பதுதான் எனவே இது இரண்டும் பூஜ்ஜிய வோல்ட்டில் உள்ளது இதுவும் பூஜ்ஜிய வோல்ட்டில் உள்ளது எனவே இங்கே இந்த தற்போதைய மூலமும் பூஜ்ஜியமாகும் எனவே அது படத்தில் இருந்து வெளியேறுகிறது இது ஒரு திறந்த சர்கியூட் ஆகும் எனவே இது ஒரு திறந்த சர்கியூட் ஆகும் மேலும் இந்த மின்னோட்டமும் பூஜ்ஜியமாகும் எனவே VTEST ஐப் பொருட்படுத்தாமல் மின்னோட்டம் பூஜ்ஜியமாக இருப்பதால் Rout என்பது முடிவிலி மின்னழுத்தம் கட்டுப்படுத்தப்பட்ட மின்னோட்ட மூலத்திலிருந்து விரும்பிய பண்பு என்ன அது மின்னழுத்தம் கட்டுப்படுத்தப்படுவதால் Ri முடிவிலியாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் ஏனெனில் நீங்கள் எந்த வகையான மின்னழுத்த மூலத்தைப் பயன்படுத்துகிறீர்கள் என்பதைப் பொருட்படுத்தாமல் எவ்வாறாயினும் உயர் மதிப்பு Rs Ri முடிவிலி எனில் Rs முழுவதும் மின்னழுத்த வீழ்ச்சி இல்லை மேலும் இந்த vi அனைத்தும் சர்கியூட் உள்ளீட்டில் தோன்றும் எனவே அதனால்தான் மின்னழுத்தம் கட்டுப்படுத்தப்பட்ட சாதனத்தில் Ri முடிவிலியாக இருக்க விரும்புகிறோம் மேலும் இது ஒரு தற்போதைய ஆதாரம் தற்போதைய மூலமானது முடிவிலியின் வெளியீட்டு எதிர்ப்பைக் கொண்டுள்ளது எங்கள் சர்க்யூட் முடிவிலியின் வெளியீட்டு எதிர்ப்பைக் கொண்டுள்ளது மேலும் இது ஒரு சிறந்த மின்னழுத்தக் கட்டுப்படுத்தப்பட்ட மின்னோட்ட மூலத்தில் நாம் விரும்புவதைப் போலவே உள்ளது ஆனால் நிச்சயமாக சேனல் நீளத்துடன் தொடர்புடைய லாம்ப்டா அளவுருவான MOS டிரான்சிஸ்டரின் மாதிரியிலிருந்து சிலவற்றைத் தவிர்த்துவிட்டோம் அதிகரிக்கும் வெளியீட்டு கடத்துத்திறன் பூஜ்ஜியம் என்று நாங்கள் கருதுகிறோம் ஆனால் அது உண்மையில் பூஜ்ஜியமாக இல்லை இப்போது பொதுவான மூல பெருக்கி மற்றும் பொதுவான வடிகால் பெருக்கி அல்லது சோர்ஸ் பாலோவர் வெளியீட்டு நடத்துதல் ஆகியவற்றின் விஷயத்தில் அது முடிவை சிறிது மாற்றியது ஆனால் அது எந்த தரமான மாற்றங்களையும் செய்யவில்லை அதேசமயம் வெளியீட்டு கடத்துத்திறன் இல்லை என்று நீங்கள் கருதினால் வெளியீட்டு எதிர்ப்பானது முடிவிலி என்பதை நீங்கள் காண்பீர்கள் ஆனால் டிரான்சிஸ்டருக்கு சில வெளியீட்டு நடத்துதல் இருந்தால் மின்னழுத்தம் கட்டுப்படுத்தப்பட்ட தற்போதைய மூலத்தின் முடிவிலியாக இருக்காது எனவே அது முடிவிற்கு ஒரு தரமான வேறுபாட்டை ஏற்படுத்தும் அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு என்று அலசலாம் எனவே இந்த விஷயத்தில் MOS டிரான்சிஸ்டரின் வெளியீட்டு எதிர்ப்பை மாதிரியாக்குவது முக்கியம் மீண்டும் என்னிடம் Vgs மற்றும் gmvgs உடன் MOS டிரான்சிஸ்டர் உள்ளது என்னிடம் மின்தடை R1 உள்ளது மேலும் எம்ஓஎஸ் டிரான்சிஸ்டர் ஜிடிஎஸ் அல்லது அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் ஆர்டிகளின் அவுட்புட் கடத்துத்திறனை நாம் கொண்டிருக்க வேண்டும் இப்போது மீண்டும் மாணவர்கள் அடிக்கடி செய்யும் தவறுகளில் ஒன்று அதை வடிகால் மற்றும் தரைக்கு இடையில் இணைப்பது இது வடிகால் மற்றும் மூலத்திற்கு இடையில் இணைக்கப்பட வேண்டும் இந்த வழக்கில் ஆதாரம் அடித்தளமாக இல்லை பொதுவான மூல பெருக்கியின் விஷயத்தில் அது அடித்தளமாக உள்ளது மற்றும் அது வெளியீடு மற்றும் தரைக்கு இடையில் தோன்றும் அதேசமயம் இந்த விஷயத்தில் அது இல்லை இப்போது வெளியீட்டு எதிர்ப்பைக் கண்டறிய நாம் ஒரு மின்னழுத்த மூலத்தை இணைத்து மின்னோட்டத்தைக் கண்டறியலாம் அல்லது தற்போதைய மூலத்தை இணைத்து மின்னழுத்தத்தைக் கண்டறியலாம் இந்த குறிப்பிட்ட வழக்கில் தற்போதைய மூலத்தை இணைத்து மின்னழுத்தத்தைக் கண்டறிவது எளிதாகிறது மேலும் நாம் மிக நீண்ட காலமாக மின்னழுத்த மூலத்தைப் பயன்படுத்தி வருகிறோம் எனவே இப்போது ஒரு மின்னோட்ட மூலத்தை இணைத்து அதில் உருவாகும் மின்னழுத்தத்தைக் கண்டறியலாம் இப்போது தற்போதைய மூலத்தைப் பயன்படுத்துவதில் எளிதான விஷயம் என்னவென்றால் உங்களிடம் தொடர் பாதையின் எண்ணிக்கை இருக்கும்போது அவை அனைத்திலும் ஒரே மின்னோட்டம் பாய்கிறது அது சில எளிமைப்படுத்தலுக்கு வழிவகுக்கும் இப்போது அங்கு எவ்வளவு மின்னோட்டம் பாய்கிறது எவ்வளவு மின்னோட்டம் பாய்கிறது என்பது நமக்குத் தெரியாது ஆனால் இதில் என்ன சென்றாலும் இங்கே வெளியே வர வேண்டும் எனவே இங்கு மின்னோட்டம் ITEST க்கு சமமாக இருப்பதைப் பார்ப்பது மிகவும் எளிதாக இருக்க வேண்டும் கிரிச்சபின் கரண்ட் லா அந்த முழு சர்கியூட்ச் சுற்றிலும் எழுதுவதன் மூலம் Kirchhoff இன் மின்னோட்டம் ஒரு முனையில் மட்டும் செல்லுபடியாகும் என்பதை நீங்கள் மீண்டும் கற்பனை செய்து கொள்ளலாம் எனவே ஒரு மூடிய மேற்பரப்பில் செல்லும் மொத்த மின்னோட்டம் பூஜ்ஜியத்திற்கு சமமாக இருக்க வேண்டும் எனவே இங்குள்ள மின்னோட்டம் ITEST க்கு சமம் இது வெறுமனே இந்த விஷயம் அதன் மின்னழுத்தம் R1 மடங்கு ITEST ஆகும் வாயிலில் மின்னழுத்தம் பூஜ்ஜியம் மீண்டும் இந்த Rs தரையுடன் இணைக்கப்பட்டுள்ளதாலும் வாயிலில் மின்னோட்டம் பாயாமல் இருப்பதாலும் இந்த vgs ITESTR1 மேலும் இந்த தற்போதைய ஆதாரமான gmvgs gmR1ITEST ஆக இருக்கும் அதுதான் கீழ்நோக்கி பாய்கிறது அதனால் மேலே பாய்வது gmR1ITEST ஆகும் ITEST அந்த வழியில் பாய்கிறது வெளிப்படையாக gds மூலம் மின்னோட்டம் gmR1ITEST ITEST ஆக இருக்கும் எனவே இப்போது நாம் VTEST மின்னழுத்த வீழ்ச்சியை நேராக முன்னோக்கி எழுதலாம் இது rds முழுவதும் மின்னழுத்த வீழ்ச்சி மற்றும் R1 முழுவதும் மின்னழுத்த வீழ்ச்சிக்கு சமம் இப்போது rds முழுவதும் மின்னழுத்த வீழ்ச்சி இந்த தற்போதைய நேரங்கள் rds ஆகும் R1 முழுவதும் மின்னழுத்த வீழ்ச்சி ITEST முறை R1 ஆகும் R1 பெருக்கல் ITEST ஐ ஏற்கனவே கணக்கிட்டுள்ளோம் இவை அனைத்தும் VTESTக்கு சமம் மற்றும் வெளியீடு எதிர்ப்பு என்ன அது VTESTITEST gmrdsR1rdsR1 விகிதம் ஆகும் எனவே இது எங்கள் மின்னழுத்தம் கட்டுப்படுத்தப்பட்ட தற்போதைய மூலத்தின் வெளியீட்டு எதிர்ப்பாகும் இப்போது இந்த வெளிப்பாட்டிலிருந்து நீங்கள் என்ன பார்க்க முடியும் தற்போதைய மூலத்திலிருந்து அல்லது சிறியதாக இருந்து நாம் விரும்புவதைப் போல இது மிகப் பெரியதாக இருக்கும் மேலும் இது தற்போதைய ஆதாரமாக உண்மையில் பயனுள்ளதாக இருக்காது எனவே இது மிகவும் பெரியதாக இருக்கும் என்பதைப் பார்ப்பது எளிது ஏனெனில் இந்த எண் இங்கே உள்ளது gmrdsR1 இப்போது gmrds என்பது MOS டிரான்சிஸ்டரின் உள்ளார்ந்த ஆதாயமாகும் எனவே R1 இன் இந்த மதிப்பு MOS டிரான்சிஸ்டரின் உள்ளார்ந்த ஆதாயத்தால் பெருக்கப்படுகிறது இது மிகப் பெரிய எண்ணிக்கையாக இருக்கலாம் இதைப் பற்றி சிந்திக்க மற்றொரு வழி என்னவென்றால் நமது எதிர்மறை பின்னூட்ட சர்கியூட் சரியாக வேலை செய்ய gmR1 ஒன்றுக்கு அதிகமாக இருக்க வேண்டும் எனவே இந்த வெளிப்பாடு தோராயமான ViR1 க்கு gmR1 ஒன்றுக்கு மேற்பட்டதாக இருக்க வேண்டும் எனவே இங்குள்ள இந்த எண் rds ஆனது ஒன்றுக்கு மேற்பட்ட எண்ணால் பெருக்கப்படுகிறது எனவே வெளியீட்டு எதிர்ப்பானது ஒரு டிரான்சிஸ்டரில் நீங்கள் பார்ப்பதை விட அதிகமாக இருக்கும் ஒரு டிரான்சிஸ்டரின் வெளியீட்டு எதிர்ப்பு rds ஆகும் இங்கே அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் gmR1rds ஆகும் மேலும் இங்கே rds R1 என்ற கூடுதல் விதிமுறைகள் உள்ளன ஆனால் இந்த எண் இந்த எண் அல்லது அதை விட அதிகமாக இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் மிகவும் நியாயமான சந்தர்ப்பங்களில் டிரான்சிஸ்டர் நிச்சயமாக செறிவூட்டல் பகுதியில் இருப்பதாக கருதப்படுகிறது எனவே இது உங்களுக்கு அதிக வெளியீட்டு எதிர்ப்பை வழங்குகிறது எனவே சுருக்கமாக எங்கள் மின்னழுத்தம் கட்டுப்படுத்தப்பட்ட தற்போதைய ஆதாரம் இது மின்னழுத்த கட்டுப்பாட்டு மின்னோட்ட மூலத்தை செயல்படுத்துவதாகும் மீண்டும் சிறிய சிக்னல் அதிகரிக்கும் படத்தை செயல்படுத்தியுள்ளோம் பின்னர் இதை சில சார்பு ஏற்பாட்டுடன் இணைப்போம் எங்களிடம் என்ன இருக்கிறது உள்ளீட்டு மின்னழுத்தத்திற்கான வெளியீட்டு மின்னோட்டத்தின் விகிதம் gm1gmR1 ஆகும் இது 1R1 ஆகக் குறைகிறது gmR1 1 என்றால் இந்த gmR1 ஒன்றுக்கு அதிகமாக இருப்பது g m ஐத் தேர்வுசெய்ய நீங்கள் பயன்படுத்தும் அளவுகோலாகும் உங்களிடம் R1 இன் குறிப்பிட்ட மதிப்பு இருந்தால் நீங்கள் உணர விரும்பும் சில டிரான்ஸ் கடத்துத்திறன் G1 இருந்தால் அந்த டிரான்ஸ் கடத்துத்திறன் G1 gm G1 ஐ விட gm அதிகம் Ri இங்கே பார்ப்பது உண்மையில் முடிவிலி ஏனென்றால் வாயிலில் மின்னோட்டம் பாயவில்லை நிச்சயமாக நாம் இதில் சார்பு ஏற்பாடுகளைச் சேர்க்கும்போது அது மாறக்கூடும் மேலும் MOS டிரான்சிஸ்டர் அல்லது அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் rds களின் வெளியீட்டு கடத்துத்திறன் மூலம் மட்டுமே பயனுள்ள மாதிரியாக மாற்றக்கூடிய வெளியீட்டு எதிர்ப்பானது gmrdsR1rdsR1 ஆல் வழங்கப்படுகிறது மிகவும் ஆதிக்கம் செலுத்தும் சொல் இதுதான் எனவே இது Ro என்று சொல்வது rds ஐ விட அதிகமாக உள்ளது மேலும் இது R1 ஐ விடவும் அதிகமாக உள்ளது எனவே இது மிக உயர்ந்த வெளியீட்டு எதிர்ப்பை வழங்குகிறது ஆனால் முடிவிலி அல்ல